இன்று மீண்டும் வரவேற்கிறோம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மற்றும் டிஜிட்டல் இன்போர்மேசன் குறித்த அமர்வைத் தொடர்வோம் கம்ப்யூட்டர் எதிக்ஸ்களின் அவசியம் என்ன அதன் பல்வேறு அம்சங்கள் என்ன தரவு மற்றும் சாஃப்ட்வேர் என்றால் என்ன டிஜிட்டல் இன்போர்மேசன் என்ன என்பதைப் பற்றி நேற்று விவாதித்தோம் இன்று மேலும் சில விவாதங்களுடன் விரிவாகப் பேசுவோம் அதற்கு இரண்டு தொடர்புடைய வழக்குகள் பற்றி மேலும் விவாதிப்போம் எனவே இன்றைய விவாதத்திற்கான அவுட்லைன்களில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் இன்றைய மாட்யூலின் அவுட்லைன் டிஜிட்டல் சிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் இன்போர்மேசன்களை வேறுபடுத்துவது எது சாஃப்ட்வேரை அறிவுசார் சொத்தாக கடந்த விவாதத்தில் பார்த்தோம் சாஃப்ட்வேர் என்றால் என்ன சாஃப்ட்வேரைக் கையாளும் நபர்களின் பொறுப்புகள் என்ன என்பதைப் பற்றி விவாதித்தோம் எனவே சாஃப்ட்வேர் ஒரு அறிவுசார் சொத்து ஹேக்கிங் பற்றி இன்று நாம் விவாதிப்போம் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் கலாச்சாரத்தை மாற்றுவது பதிவிறக்கங்களை எளிதாக்குவது ஒரு குற்றம் இவை இந்த இன்போர்மேசன் யுகத்தில் உள்ள சவால்கள் ஆகும் எனவே நாம் டிஜிட்டல் அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் இன்போர்மேசன்களுடன் தொடர்வோம் எனவே டிஜிட்டல் அமைப்புகளும் டிஜிட்டல் இன்போர்மேசன்களும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவற்றைத் தனித்து நிற்கும் ஒரு சிறப்புப் பண்புகளை எடுத்துள்ளன அதனால்தான் அதன் தார்மீக முக்கியத்துவம் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது எந்தத் தடையும் இல்லாமல் இன்போர்மேசன்களைப் பெறுவதற்கான ஆற்றல் திறனை நமக்கு வழங்குகிறது எனவே அதிக முயற்சியின்றி மற்றவர்களிடமிருந்தும் இன்போர்மேசன்களைப் பெறுவது அந்த சக்தியை எதற்காக எந்த நோக்கத்திற்காகப் பயன்படுத்துகிறோம் என்பது தார்மீக முக்கியத்துவம் வாய்ந்த சிக்கலையும் டிஜிட்டல் அமைப்புகளுக்கு சிக்கலையும் தருகிறது எனவே டிஜிட்டல் இன்போர்மேசன்களைத் திருடும் திறனைப் போல தொலைதூரத்தில் இருந்து வளாகத்திற்குள் நுழையாமல் யாரேனும் வளாகத்திற்குள் நுழையவில்லை என்றால் அது எவ்வாறு திருடப்பட்டது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பது சட்ட அமைப்புக்கு ஒரு புதிய சவாலாக உள்ளது பிறகு எப்படிக் கருதுவது அந்தத் திருட்டு எப்படி நடந்தது யார் குற்றவாளி யாருடைய பொறுப்பு என்பது பாதுகாப்புப் பிரச்சனையா அல்லது திருடப்பட்டவன் அதற்கு அவன் குற்றவாளி என்பது போலத்தான் எனவே யார் குற்றம் செய்தார்கள் யார் தவறு செய்தார்கள் என்பதைக் கண்டுபிடிப்பதில் சட்ட அமைப்புகளுக்கு இது புதிய சவால்களை முன்வைக்கிறது டிஜிட்டல் தகவலின் பிளாஸ்டிசிட்டி அதாவது எந்த சிறிய சாதனங்களிலும் சேமிக்கப்பட்டு மாற்றப்படும் எனவே அந்த விஷயத்தின் காரணமாக இது மோசடிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது அதனால்தான் அதிக சோதனைகள் தேவைப்படுகின்றன எனவே இங்கிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது அறிவைப் பெறுவது இன்போர்மேசன்களைப் பகிர்வது அதிக விஷயங்களைச் செய்வதில் அதிக திறன் கொண்டதாக மாறுவது அதிக விஷயங்களைத் தெரிந்துகொள்வது மற்றும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக அதைப் பயன்படுத்துவது போன்றவற்றில் இது ஒரு பெரிய சாத்திய உலகத்தைத் திறக்கிறது இது இன்போர்மேசன்களை இழக்க நேரிடும் ஒருவேளை தனியுரிமை மீதான தாக்குதல் மற்றும் மோசடி திருட்டு மற்றும் ஆழமாக மிகவும் சிக்கலானதாக மாறும் அபாயத்தைக் கொண்டுவருகிறது ஒரு கட்டுப்பாட்டு பொறிமுறையை உருவாக்குவது மிகவும் கடினமாக இருப்பதால் இது போன்ற விஷயங்களை யார் தடுக்கப் போகிறார்கள் அதனால்தான் இது தார்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினையாக மாறுகிறது எனவே டிஜிட்டல் தகவலின் தனித்துவமான பண்புகள் என்ன உறுதியான வடிவம் அதன் பிளாஸ்டிசிட்டி அதன் இயல்பு எனவே இது எங்கும் நிறுவப்படலாம் இது திருடப்பட்டாலும் அல்லது திருடப்பட்டாலும் கூட அதிக உள்ளார்ந்த மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே நமது உரிமம் பெற்ற சாஃப்ட்வேரை நமக்குத் தெரியாமல் யாரேனும் மற்றவர்களுக்கு விற்கலாம் கலையின் ஒருமைப்பாட்டை அச்சுறுத்தும் சாஃப்ட்வேர் இசை அல்லது வீடியோக்களின் உரிமம் பெறாத நகலை உருவாக்குவது எளிது எனவே கடந்த விவாதங்களில் பதிப்புரிமை பற்றி விவாதித்தோம் காப்புரிமைகள் மற்றும் கலை மதிப்பு பதிப்புரிமை மற்றும் ஒருமைப்பாட்டைப் பாதுகாக்க இது எவ்வாறு முயற்சிக்கிறது ஆனால் டிஜிட்டல் உலகத்திற்கு வரும்போது சாஃப்ட்வேரின் உரிமமற்ற நகல்களை உருவாக்குவது எளிது மற்றும் இசை அல்லது வீடியோக்கள் அது உண்மையில் கலை ஒருமைப்பாடு அச்சுறுத்தலாக உள்ளது எனவே பொது மன்றங்களில் பிறரால் கிடைக்கப்பெற்றால் ஆன்லைனில் எளிதாக நகலெடுக்க முடியும் எனவே இந்த விஷயத்தின் காரணமாக பதிப்புரிமை மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகளின் முக்கியத்துவத்தைப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் இந்த இயல்பின் காரணமாக இது மற்றவர்களுக்கு எளிதாகக் கிடைக்கிறது அவர்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப அதை அங்கீகரிக்கவோ அல்லது அந்த தகவலை உருவாக்கியவர்க்கு தகவல் இல்லாமல் பயன்படுத்தலாம் அதனால்தான் காப்புரிமைகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன அதனால்தான் அறிவுசார் சொத்துரிமைகள் முக்கியமானதாக மாறியது எனவே விரிவான விவாதத்திற்கு பதிப்புரிமை மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகள் பற்றி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் விவாதத்தை நீங்கள் மீண்டும் பார்க்கலாம் எனவே சாஃப்ட்வேரை ஏன் அறிவுசார் சொத்தாகக் கருதுகிறோம் என்பதைப் பற்றி விவாதிக்க மீண்டும் பார்க்கிறோம் எனவே சாஃப்ட்வேரை ஒரு அறிவுசார் சொத்து என்று நாம் கருதுகிறோம் ஏனெனில் சாஃப்ட்வேர் குறியீடு காப்புரிமை பெறலாம் அல்லது சாஃப்ட்வேர் தொழில்நுட்பமாக எவ்வளவு புதுமையானது என்பதைப் பொறுத்து காப்புரிமையால் மூடப்பட்டிருக்கும் எனவே பிற தொழில்நுட்பங்கள் காப்புரிமைக்கு மட்டுமே உட்பட்டவை ஆனால் சாஃப்ட்வேர் என்பது எழுதப்பட்ட வேலை காப்புரிமை அல்லது காப்புரிமைகள் பொருட்களுக்கு பொருந்தக்கூடியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் வடிவமைப்பு குணங்கள் அதிகம் ஆனால் நீங்கள் சாஃப்ட்வேரைப் பற்றி பேசும்போது ஏனெனில் இது ஒரு எழுதப்பட்ட படைப்பு இது பதிப்புரிமைக்கு உட்பட்டது எனவே இது மற்ற எழுதப்பட்ட படைப்புகளைப் போலல்லாமல் செயல்பாட்டைக் கொண்டுள்ளது எனவே அது மீண்டும் காப்புரிமையின் கீழ் கொண்டுவரும் தருணம் எனவே இது ஒரு செயல்பாட்டைப் பெற்ற வடிவமைப்புகளுக்கு காப்புரிமை ஆகும் எனவே சாஃப்ட்வேர் எழுதப்பட்ட ஆவணம் என்பதால் இது பதிப்புரிமையின் கீழ் வருகிறது ஆனால் மற்ற எழுதப்பட்ட வேலைகளைப் போலவே இது செயல்பாட்டைக் கொண்டுள்ளது எனவே மூலக் குறியீட்டைப் படிக்காமலே எவரும் பயன்படுத்த முடியும் என்பதால் டிஜிட்டல் தகவலுக்கான சொத்துப் பாதுகாப்பு மற்ற தொழில்நுட்பங்களில் வேலை செய்வதைப் போலவே வித்தியாசமாக வேலை செய்கிறது எனவே மூலக் குறியீட்டை வைத்திருக்கும் எவரும் அதை இயக்கலாம் மற்றும் முடிவைப் பெறலாம் எனவே காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை ஆகியவற்றின் கீழ் டிஜிட்டல் தகவலுக்கான சொத்துப் பாதுகாப்பு தேவைப்படுகிறது எனவே யாரேனும் ஒரு சாஃப்ட்வேரை வாங்கினாலும் அதைத் தங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சட்டங்கள் உள்ளன குறிப்பாக அவர்கள் சொந்தமாக ஒன்றை உருவாக்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப் பழகவில்லை ஏனெனில் உரிமம் அவ்வாறு செய்வதைத் தடுக்கிறது எனவே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை வாங்கினால் உங்கள் சொந்த நோக்கத்திற்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்ய முடியாது எனவே இந்த நுண்ணறிவை நன்கு புரிந்துகொள்ள தாமரை மேம்பாட்டுக் கழகம் மற்றும் பேப்பர்பேக் சாஃப்ட்வேர் இன்டர்நேஷனல் மற்றும் ஸ்டீபன்சன் சாஃப்ட்வேரை நாம் குறிப்பிடலாம் எனவே நாம் குறிப்பிடப் போகும் வழக்கு விற்பனையாளர் ஐடியை நகலெடுப்பது தவறா என்பதை இங்கே விவாதிக்க வேண்டும் எனவே டிஸ்க் போன்ற சாதனங்களை கம்ப்யூட்டர்களுடன் இணைப்பதற்கான ஒரு தொழில்துறை நிலையான அமைப்பான SCSI ஒரு விற்பனையாளர் ஐடி ப்ரோடோக்காலை வழங்குகிறது இதன் மூலம் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு டிஸ்க்கின் சப்ளையர் மற்றும் மாதிரியை கம்ப்யூட்டர் அடையாளம் காண முடியும் முதல் நிறுவனம் ஒரு ப்ராஸ்ஸ்ஸர் மற்றும் டிஸ்க்களைக் கொண்ட பைல் செர்வர்களை உருவாக்குகிறது முதலில் விற்கப்படும் டிஸ்க்கள் அவற்றின் விற்பனையாளர் ஐடியில் முதலில் அடையாளம் காணப்படுகின்றன பிற உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறும் டிஸ்க் ஆனது முதல் பைல் செர்வர்களுடன் இணைக்க முடியும் இருப்பினும் பைல் செர்வர் சாஃப்ட்வேர் சில பராமரிப்பு செயல்பாடுகளை செய்கிறது குறிப்பாக முதல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட டிஸ்க்களில் செயல்திறன் கண்காணிப்பின் அடிப்படையில் பெய்லியர்க்கு முந்தைய எச்சரிக்கைகளை செய்கிறது முதல் ஐந்து செர்வர்களுக்கு மலிவான டிஸ்க்களை வழங்குவதன் மூலம் போட்டியாளர் ஒருங்கிணைப்பு முதலில் போட்டியிட முடிவு செய்கிறது முதல் ஐந்து செர்வர்களில் அதன் டிஸ்க் வேலை செய்யும் போது அதன் வட்டுகள் முதல் ஐந்து டிஸ்க்களுடன் ஒப்பிடும்போது பாதகமாக இருப்பதை இது விரைவாகக் கண்டுபிடித்தது ஏனெனில் அவை முதல் டிஸ்க்கில் பெய்லியர்க்கு முந்தைய எச்சரிக்கை அம்சம் இல்லை எனவே போட்டியாளரின் சிஇஓ இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வைக் கண்டறிய டிஸ்க் தயாரிப்பின் பொறுப்பான பொறியாளரை வழிநடத்துகிறார் போட்டியாளர் ஒருங்கிணைப்பின் பொறியாளர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்கிறார் மற்றும் அதன் டிஸ்க்களில் உள்ள விற்பனையாளர் ஐடியை முதல் டிஸ்க்கில் பொருத்துவதன் மூலம் முதல் ஐந்து செர்வர் போட்டியாளர் டிஸ்க்களை முதல் டிஸ்க்களாகக் கருதும் போட்டியாளர் இந்த மாற்றத்தை தனது தயாரிப்பில் இணைத்துக் கொள்கிறார் மற்றும் விளம்பரதாரர்கள் 100 சதவீதம் முதல் இணக்கமான டிஸ்க்கள் மோசடியுடன் முதல் கட்டண போட்டியாளரின் பிரதிநிதிகள் அவர்கள் போட்டியாளர்கள் சட்டத்திற்குப் புறம்பாகச் செய்தாலும் இல்லாவிட்டாலும் அது தொழில்துறை அளவிலான எதிக்ஸ்களை தெளிவாக மீறுகிறது முதல் சர்வர் மூலம் முதல் டிஸ்க்கின் விருப்பமான சிகிச்சை நியாயமற்றது மற்றும் ஏகபோகமானது என்ற அடிப்படையில் போட்டியாளர் தனது செயலை நியாயப்படுத்துகிறார் மேலும் இது முதல் விற்பனையாளர் ஐடியைப் பயன்படுத்துவது மோசடி அல்ல என்று வாதிடுகிறது ஏனெனில் அது மக்களை தவறாக வழிநடத்தாது போட்டியாளர் டிஸ்க்கள் போட்டியாளரிடமிருந்து வந்தவை என தெளிவாக லேபிளிடப்பட்டுள்ளன போட்டியாளரின் செயல் முதல் சாஃப்ட்வேரை தவறாக வழிநடத்துகிறது இந்த செயல் மோசடியாக இல்லாவிட்டால் போட்டியாளர் டிஸ்க்களின் விற்பனையாளர் ஐடியை நகலெடுப்பதன் மூலம் ஏதேனும் எதிக்ஸ் உரிமைகள் மீறப்பட்டால் என்ன ஆகும் இப்போது இந்த வழக்கைப் பற்றி நாம் விவாதிக்க வேண்டும் என்றால் முதல் மற்றும் போட்டியாளர்கள் இருவரும் தங்கள் வாதங்களை அளித்துள்ளனர் அவை மீண்டும் நன்மை தீமைகளைக் கொண்டுள்ளன நாம் வழக்கை ஆழமாகச் சென்றால் முதல் சர்வர் சர்வரை உருவாக்கும் போது முதலில் நாம் என்ன கண்டுபிடிப்போம் பிறகு ஏன் அவர்கள் சாஃப்ட்வேரை உருவாக்குகிறார்கள் இது முதல் டிஸ்க்க்கு சாதகமானது நேற்றைய கலந்துரையாடலில் இருந்து நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் ஒருவரால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர்கள் இயற்கையில் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்றாலும் இது ஒருவருக்கு விருப்பமான சிகிச்சையை வழங்கவோ அல்லது சாஃப்ட்வேரின் வடிவமைப்பாளர் அடைய விரும்பும் எந்த முடிவுக்கும் வரவோ முடியாது அதுதான் விவாதம் நாம் நேற்று சாஃப்ட்வேரில் வைத்திருந்தோம் போட்டியாளர் வளைவு ஒருங்கிணைப்பு அந்தச் சிக்கலில் முதல் டிஸ்க்கை அவர்கள் சர்வரால் உருவாக்கியிருந்தால் அது ஏன் அவர்களின் டிஸ்க்களுக்கு விருப்பமான சிகிச்சையைப் பெறுகிறது என்று கேள்வி எழுப்புகிறது எனவே இது போட்டியாளர்களின் முதல் வாதத்திற்கு எதிரான அவர்களின் வாதமாகும் ஆனால் அது போட்டியாளர்களை நடைமுறைகளை எதிக்ஸ் ஆக மாற்றாது போட்டியாளர்கள் இன்றிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது போல அவர்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து விற்பனையாளர் குறியீட்டைக் கண்டுபிடிக்க முயற்சித்து அதை விற்பனையாளர் குறியீட்டில் வரைபடமாக்கினர் மற்றும் முதல் நிறுவனத்திற்கு தெரியாமல் டெவலப்பர்கள் மற்றும் அங்குதான் அவர்கள் தங்கள் பதிப்புரிமை மீறலை செய்துள்ளனர் எனவே நாம் கண்டுபிடிக்கும் இரண்டு நிகழ்வுகளிலும் இரு தரப்பினரும் தவறு செய்கிறோம் டெவலப்பர்கள் உருவாக்கியுள்ளனர் சாஃப்ட்வேர் உருவாக்குநர்கள் அதை உருவாக்கியுள்ளனர் அது அவர்களின் டிஸ்க்களில் மட்டுமே விருப்பமான சிகிச்சையைப் பெறுகிறது எதிக்ஸ் ஆகக் கூட செய்யக் கூடாது போட்டியாளர்கள் விற்பனையாளரின் குறியீட்டிற்குள் நுழைந்து அதில் தங்கள் டிஸ்க்களை மேப்பிங் செய்து டெவலப்பர்களுக்குத் தெரியாமல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலம் மோசடி செய்துள்ளனர் மேலும் இது பதிப்புரிமை மீறல் மற்றும் மோசடி போன்ற கீழ் வருகிறது எனவே நாம் கண்டறிந்தது என்னவென்றால் இரு தரப்பினரும் தவறு செய்கிறோம் இது போட்டியாளர் மட்டுமே தவறு என்பது போல் அல்ல ஆனால் உண்மையில் இரு தரப்பினரும் தவறு செய்கிறார்கள் சரிசெய்தல் நடவடிக்கைகள் இருவரும் எடுக்கப்பட வேண்டும்

அடுத்து ஹேக்கிங் பற்றி விவாதிப்போம் ஹேக்கிங் என்பது எதையாவது வடிவமைக்கப்படாத விதத்தில் செயல்பட வைக்கும் ஒரு வழியாகும் துரதிர்ஷ்டவசமாக இது ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் எதிக்ஸ் குறும்பு அல்லது நகைச்சுவையாக கொண்டாடப்படுகிறது இது குற்றவாளிகளுக்கு சவால் விடும் மற்றும் வேடிக்கையானது இது கம்ப்யூட்டர்கள் தொலைபேசி அமைப்புகளுக்கு அங்கீகரிக்கப்படாத அணுகலைப் பெறுவதற்கான ஒரு உணர்வாகவும் குறிப்பிடப்படுகிறது மேலும் இது சட்டவிரோதமானது அது ஏன் சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் முதன்மையான தவறு என்று கருதப்படுகிறது எனவே நாம் அதை ஒரு எதிக்ஸ் குறும்பு அல்லது நகைச்சுவை மற்றும் சவாலான மற்றும் வேடிக்கையான மற்றும் பின்னர் கம்ப்யூட்டர்கள் தொலைபேசி அமைப்புகளை அணுகும் உணர்வு வகையான பெறுவது என்று எடுத்துக்கொண்டால் இது வெளிப்படையாக சட்டவிரோதமானது எனவே அதனால் சட்டவிரோதமானது மற்றும் முதன்மையான தவறு என்று கருதப்படுகிறது எனவே இந்த நடவடிக்கை முழு தேசம் அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பரவலான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இப்போது நமக்கு சந்தேகம் இருந்தால் அது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது யாரோ தேசத்தின் மீதும் பின்னர் அல்லது ஒரு குழு அல்லது ஒரு சமூகத்தின் மீதும் ஒரு பெரிய தாக்குதலைத் திட்டமிட்டது போல நாம் வாதிடினால் யாரோ அந்தத் இன்போர்மேசன்களை ஹேக் செய்து வருகிறார்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள ஹேக்கிங்கை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அல்லது அது நியாயப்படுத்தப்பட வேண்டுமா செயலின் நோக்கம் என்னவென்றால் பல நிகழ்வுகளில் அதை வைப்பது அது நியாயமானதா இல்லையா என்பதைப் போன்றது மேலும் யார் அதைச் செய்கிறார்கள் யார் அந்த ஹேக்கிங்கைச் செய்கிறார்கள் எந்த நோக்கத்திற்காக யாருடைய இன்போர்மேசன்கள் ஹேக் செய்யப்படுகிறது என்பது தொடர்பான கேள்வியும் எழுகிறது பைரேட் பே கோப்பு பகிர்வு வழக்கைப் பற்றிய மற்றொரு சிறிய வழக்கைப் பற்றி இங்கு விவாதிப்போம் எனவே பைரேட் பே கோப்பு பகிர்வு வழக்கு இது பைரேட் விரிகுடாவை நிறுவிய நான்கு பேரைக் கண்டது ஒரு டொரண்ட் கண்காணிப்பு வலைத்தளம் பதிப்புரிமை பெற்ற பொருட்களை கிடைக்கச் செய்ததில் குற்றவாளி எனக் கண்டறியப்பட்டது அவர்களில் மூன்று பேர் காட்ஃபிரைட் வார்க் பீட்டர் சுண்டே மற்றும் ஃபிரெட்ரிக் ஆகியோர் தளத்தை நடத்தினர் நான்காவது கார்ல் லண்ட்ஸ்ட்ரோம் இதற்கு நிதியளித்தார் 2008 இல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மற்றும் விசாரணை குளிர்காலம் மற்றும் 2009 வசந்த காலத்தில் நடத்தப்பட்டது 4 பேர் மீது துணை மற்றும் பதிப்புரிமை சட்டத்தை மீற சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அவர்களின் வலைத்தளம் பதிப்புரிமை பெற்ற உள்ளடக்கத்தை வழங்கவில்லை என்றாலும் பதிப்புரிமை பெற்ற சாஃப்ட்வேர் இசை திரைப்படம் மற்றும் கம்ப்யூட்டர் விளையாட்டுகளைப் பதிவிறக்கம் செய்ய பயனர்களை அனுமதித்தது இந்த சோதனை ஸ்வீடனில் முன்னோடியில்லாத கவரேஜைப் பெற்றுள்ளது பைரேட் பே ஆதரவாளர்கள் அமலுக்கு வந்துள்ளனர் பைரேட் பே விசாரணையைப் பற்றி ஒரு வலைப்பதிவை அமைத்தது அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 120 பில்லியன் க்ரோனர் இழப்பீடு மற்றும் சேதங்களுக்கு சுமார் 14 3 மில்லியன் டாலர்கள் இழப்பீடு வழங்குவதற்கு அவர்களிடம் பணம் இல்லை அபராதத்துடன் கூடுதலாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வருடம் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது எனவே இந்த வழக்கில் இருந்து விஷயம் எடுக்கப்பட்டது எனவே புத்தகத்திலிருந்து எனவே அது பற்றிய முடிவு இல்லை ஏனென்றால் அந்த நேரத்தில் இந்த புத்தகம் இன்னும் அச்சகத்தில் இருந்தது அப்படியானால் இதற்கு யார் காரணம் என்ன தவறு என்று கேள்வி வருகிறது நாம் இங்கே என்ன காண்கிறோம் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் தளத்தை நடத்தியவர்கள் மற்றும் 4 வது நபர் நிதியளித்தவர்கள் இப்போது அதற்கு நிதியளித்த நான்காவது ஒருவர் எனவே கண்டுபிடிக்கப்பட்டது என்னவென்றால் பைரேட் பே என்ற டொரண்ட் டிராக்கிங் இணையதளம் பதிப்புரிமை பெற்ற பொருட்களைப் பதிவிறக்குவதற்கு உதவுகிறது எனவே அவை டொரண்ட் டிராக்கிங் வலைத்தளத்திற்காக உருவாக்கப்பட்டவை போன்ற இரண்டு விஷயங்கள் இருந்தன ஆனால் அவை பதிப்புரிமை பெற்ற பொருட்களைப் பதிவிறக்க உதவுகின்றன உள்ளடக்கம் இல்லை என்றாலும் பதிப்புரிமை பெற்ற சாஃப்ட்வேரைப் பதிவிறக்க பயனர்களை அனுமதித்தது அதனால்தான் இது மிகவும் பிரபலமாகியது பல ஆதரவாளர்கள் இருந்தனர் இதைப் பின்பற்றுபவர்கள் பலர் இருந்தனர் இந்த தளத்தில் இருந்து பதிப்புரிமை பெற்ற பொருட்களைப் பதிவிறக்க விரும்பினர் நீங்கள் அதன் எதிக்ஸ்க் கண்ணோட்டத்தைப் பற்றி பேசுகிறீர்களா என்று கேள்வி இந்த செயலுக்கு யார் காரணம் யார் தவறு என்று பார்க்க விரும்புகிறோம் இந்த தளத்தை நிறுவிய மற்றும் அதற்கு நிதியளித்த இந்த நான்கு பேர் மட்டுமே தவறு அல்லது பதிவிறக்கம் செய்யும் பொது மக்களும் இந்த பதிப்புரிமை பெற்ற பொருட்கள் அதற்கு பணம் செலுத்தாமல் இந்த செயலுக்கு அவர்களும் சமமான பொறுப்பு எனவே இது ஒரு விவாதத்திற்குரிய பிரச்சினை மற்றும் வாதங்கள் மற்றும் எதிர் வாதங்கள் போன்ற நன்மைகள் மற்றும் தீமைகள் இருக்கலாம் எனவே முதலில் நாம் ஏன் வாதிடலாம் இது ஒரு டொரண்ட் டிராக்கிங் வலைத்தளம் என்றால் அதற்கு ஏன் இந்த வசதியைக் கொடுத்தார்கள் ஏன் இந்த பதிப்புரிமை பெற்ற உள்ளடக்கம் அதிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டது அவற்றின் நோக்கம் என்ன இதற்காக அப்படியிருக்க ஏன் இப்படி ஒரு தொழிலைத் தொடங்கினார்கள் இப்போது நீங்கள் மீண்டும் பொது மக்களின் பார்வையில் இருந்தும் ஒருவேளை அமைப்புகளிலிருந்தும் வாதிட்டால் பொதுமக்களின் பொறுப்பு என்னவாக இருக்கும் இந்த இசை வீடியோக்கள் மற்றும் பிற திரைப்படங்களின் கம்ப்யூட்டர் கேம்களின் அசல் படைப்பாளர்களின் பதிப்புரிமையை மதிக்க மற்றும் அவர்கள் ஏன் இந்த கலைப் படைப்புகளின் அசல் படைப்பாளர்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை ஒப்புக் கொள்ளாமல் இலவசமாகக் கிடைக்கும் ஒன்றைப் பதிவிறக்கப் போகிறார்கள் எனவே இது ஒரு பெரிய உரிமைகோரலாகச் செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு ஒரு வருடம் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது அங்கு நாம் கண்டறிந்ததை எதிர் வாதத்தின் மூலம் மீண்டும் காண்கிறோம் இந்த சேவை தளங்களை அவ்வாறு செய்ய அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் மக்கள் அணுகியிருக்க மாட்டார்கள் எனவே யார் அதிக பொறுப்பு என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் மீண்டும் இந்த நபர்களுக்கு மீண்டும் வருகிறது அதனால்தான் அவர்களுக்கு ஒரு வருடம் சிறைத்தண்டனை அல்லது அதற்கு விதிக்கப்பட்ட அபராதம் விதிக்கப்படலாம் அடுத்து தனியுரிமைப் பிரச்சினையான மிக முக்கியமான பிரச்சினையைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இந்த இன்போர்மேசன் யுகத்தில் நமது தனிப்பட்ட இன்போர்மேசன்கள் பாதுகாப்பானவை அல்லது எளிதில் அணுகக்கூடிய தன்மை காரணமாக நமது தனிப்பட்ட இன்போர்மேசன்களும் பொது மக்களுக்கு அணுகக்கூடியதாக இருக்கலாம் நேற்றைய விவாதத்தில் நமது தனிப்பட்ட தரவுகளில் சிலவற்றை எடுத்துக்கொண்டிருக்கும் நிறுவனங்கள் நான் சில தரவை சில நோக்கங்களுக்காகப் பகிர்ந்துள்ளேன் நுகர்வோருக்குத் தெரியாமல் மற்ற நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் என்று நாம் ஏற்கனவே விவாதித்தோம் நுகர்வோர் தங்கள் சொந்த தயாரிப்புகளுக்கு விளம்பர நோக்கங்களுக்காக அதைப் பயன்படுத்தினால் அது சில சமயங்களில் சங்கடமாக இருக்கும் எனவே நான் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துடன் பகிர்ந்து கொண்ட சில இன்போர்மேசன்கள் அதன் தயாரிப்புகளை வாங்குவதற்காக அது மற்ற நிறுவனங்களுக்கும் எனக்குத் தெரியாமல் அந்த தகவலைப் பகிர்கிறது அவர்கள் அதை தங்கள் விளம்பர நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் இப்போது அதற்கு நிறுவனத்தை மட்டுமே குறை சொல்லப் போகிறோம் என்பது ஒரு பழி விளையாட்டை நாம் விரும்பக்கூடாது பயனர்கள் நுகர்வோர்கள் தங்கள் தகவலின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமைக்கு சமமான பொறுப்பு நாம் எந்த தகவலை உள்ளிடுவதற்கு முன்பும் நமது தகவலைப் பகிர்வதற்கு ஒப்புக்கொள்வதற்கு முன்பும் சில விதிகள் எழுதப்பட்ட ஒப்பந்த ஆவணங்கள் எப்போதும் இருக்கும் மற்றும் ஆழமாக எழுதப்பட்டு பின்னர் புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நாம் ஒப்புக்கொள்கிறோமா பின்னர் இறுதியாக சமர்ப்பி பொத்தானைக் கிளிக் செய்ய வேண்டும் சில சமயங்களில் நாம் அவசரப்படுவது போலவும் எழுதப்பட்டதைப் படிக்காமல் இருப்பது போலவும் அந்தத் தகவலைப் பகிர்வதால் ஏற்படும் விளைவுகளைப் புரிந்துகொள்ள முயலாமல் இருப்பது போலவும் அல்லது அந்த குறிப்பிட்ட நபரால் வழங்கப்பட்டதைச் சொந்தமாக்கிக் கொள்வதில் நாம் அவசரப்படுவது போலவும் நடக்கும் நிறுவனம் அல்லது அந்த இணையதளம் நீங்கள் நமது தகவலைப் பகிர்வீர்கள் என நாம் நினைக்கிறோம் எனவே அந்த இணையதளம் வழங்கும் டெலிவரிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் எனது தகவலை வேறு யார் எந்த நோக்கத்திற்காகப் பயன்படுத்தலாம் என்பதைப் போன்ற ஒரு இரண்டாவது சிந்தனையை இடைநிறுத்த நாம் நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம் எனவே பயனர்களாகிய நாமும் பொறுப்பான பயனர்களாக மாற வேண்டும் பகுத்தறிவு பயனர்கள் நினைப்பது போல நாம் நமது தகவலைப் பகிர்வதற்கு முன்பும் அதன் விளைவுகள் என்ன என்பதை பகுப்பாய்வு செய்வதற்கும் முன் ஆம் என பகிரும்படி யாரும் நம்மை வற்புறுத்தாததால் பேராசை காரணி போன்ற சில இருக்கும் இது நாம் பேராசையுடன் செயல்படுவது அல்லது சில இன்போர்மேசன்களைப் பெறுவது அல்லது சில டெலிவரிகளைப் பெறுவது போன்றவை மேலும் அதனால்தான் நாம் அனைவரும் காலப்போக்கில் அழுத்தத்தில் இருக்கிறோம் மேலும் அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை விரிவாகப் படிக்கவும் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அதைப் பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதைப் பார்க்கவும் நாம் முயற்சி எடுப்பதில்லை அதன் விளைவுகள் என்னவாக இருக்கக்கூடும் என்பதை அது மீறுகிறதா மற்றும் கொடுக்கப்பட்டதை விரிவாகப் படிக்காமல் ஆம் எடுத்துச் செல்கிறோம் எனவே நிறுவனம் நமது தரவைப் பயன்படுத்துகிறது என்று மட்டும் சொல்ல முடியாது நமது தனிப்பட்ட இன்போர்மேசன் அல்லது தரவைப் பயன்படுத்த நிறுவனத்தை அனுமதிப்பதற்கு நாம் சமமான பொறுப்பாளிகள் மற்றும் நாம் அதைக் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் எனவே இந்தத் இன்போர்மேசன் அங்கீகாரத்தில் உள்ள சவால்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் நீங்கள் தான் வேறு யாரோ ஒருவர் நீங்கள் அல்ல என்பதை நிரூபிப்பது கடினம் மேலும் நீங்கள் இணையத்தில் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனவே சில வலைத்தளங்கள் சமூக வலைப்பின்னல் தளங்கள் பற்றி நாம் பேசும் போதெல்லாம் அது நடக்கும் அங்கு மக்கள் தங்கள் அசல் அடையாளத்தை மறைக்க முடியும் மற்றும் அதன் காரணமாக நிறைய சைபர் கிரைம்கள் நடக்கின்றன எனவே நீங்கள் இருந்ததைப் போலவும் வேறு யாரோ நீங்கள் இல்லை என்றும் யார் அங்கீகரிக்கப் போகிறார்கள் பல போலி சுயவிவரங்கள் உருவாகி நண்பர்களாக மாறுவது போன்றவர்கள் பேசத் தொடங்குகிறார்கள் அதைப் போன்றவர்களைக் கண்டுபிடிக்க உறவுகளில் நுழைகிறார்கள் அவர்கள் தவறான நபருடன் பேசுகிறார்கள் அதன் பிறகு பல குற்றங்கள் நடக்கின்றன ஃபிஷிங் இது மக்களை ஏமாற்றுவது மற்றும் அவர்களின் நிதி சார்ந்த முக்கியமான இன்போர்மேசன்களைப் பிடுங்குவது சில சமயங்களில் நாம் பெறும் அவர்களின் கணக்குக் கடவுச்சொற்கள் நமக்கு லாட்டரி கிடைத்ததாகக் கூறுவது அல்லது ஏதாவது ஒன்றைப் பெறுவது அவர்களுக்கு நமது தனிப்பட்ட வங்கிக் கணக்கு எண் தேவை பின்னர் ஏடிஎம் கார்டு எண் மற்றும் குறியீடு எனவே இதுபோன்ற அஞ்சல்கள் குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஸ்பேம் இவை தேவையற்ற செய்திகள் பொதுவாக அதிக எண்ணிக்கையிலான நபர்களுக்கு அவர்களின் அனுமதியைப் பெறாமல் அனுப்பப்படும் விளம்பரங்கள் மற்றும் இது மக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது எனவே நாம் கவனம் செலுத்த முயற்சிப்போம் சவால்கள் என்னவாக இருக்கலாம் மற்றும் எதிக்ஸ் சிக்கல்கள் என்னவாக இருக்கலாம் இந்த எதிக்ஸ் சிக்கல்களில் என்ன சங்கடமாக இருக்கலாம் ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு நாம் இரண்டு வழக்குகளைப் பற்றி விவாதித்தோம் முதல் வழக்கில் இரு நிறுவனங்களும் தவறான திருப்பத்திற்கு பொறுப்பாகும் அவர்கள் முதல் நிறுவனம் ஒரு வழியில் சாஃப்ட்வேரை உருவாக்க முயற்சிக்கும்போது தங்கள் டிஸ்க் க்கு மட்டுமே விருப்பமான சிகிச்சையைப் பெறுகிறது மற்றும் போட்டியாளர் நிறுவனம் அந்தத் தரவை உருவாக்கியது எனவே நீங்கள் இருவரும் சமமாக தவறு செய்கிறீர்கள் மேலும் நாம் பைரேட் பேவைப் பற்றி விவாதித்த இரண்டாவது விஷயத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு வலைத்தளத்தை உருவாக்கியது போலவும் அவர்களும் பயனர்களும் பதிப்புரிமை பெற்ற கோப்புகளை இசைக் கோப்புகள் மற்றும் வீடியோக்கள் மற்றும் கேம்களுக்கு கட்டணம் செலுத்தாமல் பதிவிறக்க முடியும் பின்னர் இந்த விஷயத்தில் நாம் இப்படி பேசலாம் என்பது போன்ற கேள்வி வருகிறது ஏனென்றால் பொது மக்களுக்கு இது பற்றி முதலில் தெரியாது மேலும் அவர்களே இதை அறிமுகப்படுத்தினர் மேலும் இந்த வசதியை அளித்து மக்களை ஆவலுடன் இந்த கோப்புகளை பயன்படுத்த தூண்டியதால் இந்த இணையதளத்தை பயன்படுத்துகிறோம் எனவே முக்கிய உரிமையாளர்கள் நான்கு பேரிடம் உள்ளனர் அவர்களுக்கு அபராதம் மற்றும் ஒரு வருடம் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுபோன்ற 1000 இணையதளங்கள் இருந்தாலும் பொது மக்களும் பொறுப்பல்ல என்று உறுதியாகச் சொல்ல முடியாது நான் ஏன் அவற்றைப் பயன்படுத்த ஆசைப்பட வேண்டும் அசல் படைப்பாளர்களின் பதிப்புரிமையை மீறுவதைப் பயன்படுத்தாமல் இருப்பது எனது பொறுப்பு என பணம் செலுத்தாமல் எதையாவது பயன்படுத்த நான் ஏன் ஆசைப்பட வேண்டும் எனவே பயனர்களின் மதிப்புகள் மற்றும் எதிக்ஸ்கள் மீண்டும் உள்ளன எனவே இரு தரப்பினரும் இங்கு பொறுப்பு ஆனால் இங்கே இந்த விஷயத்தில் உரிமையாளர்கள் இந்த தளத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் மீது அதிகமாக உள்ளனர் ஆனால் நாம் பொதுமக்களிடம் பெரிய அளவில் பொறுப்பல்ல சொல்ல முடியாது அங்கீகார ஃபிஷிங் மற்றும் ஸ்பேம் போன்ற சவால்களைப் பற்றியும் நாம் விவாதித்தோம் மேலும் அவை நாளுக்கு நாள் சவால்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன அதை எப்படி சமாளிப்பது போன்றவற்றை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக இது ஒரு டொமைன் என்று முடிவு செய்ய இது மீண்டும் நமக்குத் தருகிறது அதிக இன்போர்மேசன் அறிவு இன்போர்மேசன் அறிவை விரும்பி அந்தத் தகவலிலிருந்து சில நோக்கங்களுக்காகப் பயன்படுத்துவதை விரும்புகிறது அதை எப்படிப் பயன்படுத்துகிறோம் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் வருகிறது ஒரு பொறுப்பான வழியில் மற்றும் எந்த நோக்கத்திற்காக அதைப் பயன்படுத்த வேண்டும் எனவே தயாரிப்பாளர்கள் மற்றும் பயனர்கள் ஆகிய இருவரின் கடமைகள் மற்றும் தயாரிப்பாளர்களின் பொறுப்புகள் மற்றும் டெவலப்பர்கள் மற்றும் தயாரிப்பைப் பயன்படுத்துபவர்கள் அல்லது இருவரும் சமமான பொறுப்பு உள்ளது இந்த அழகைப் பயன்படுத்துவது தொழில்நுட்பத்தை ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் நன்மைக்காகப் பயன்படுத்துவதற்கும் தீங்கு விளைவிப்பதற்கோ அல்லது பிறர் வாழ்வில் இடையூறுகளை ஏற்படுத்துவதற்கோ அல்ல